மாணவர்களை வரவேற்கிறோம் நாம் ரிஸீவபல்ஸ் களை விற்பனை விலையில் மதிப்பிடவேண்டும் செலவு விலையில் மதிப்பிடக்கூடாது மேலும் வங்கி தாராளமய நிதியை விற்பனை மதிப்பின் அடிப்படையில் வழங்க வேண்டும் செலவின் அடிப்படையில் அல்ல ஆனால் இந்த நாட்களில் நான் முன்பு கூறியது போல விற்பனை விலையில் மதிப்பிடு சில காரணிகளை சார்ந்துள்ளது அதாவது நாம் செய்யப்போகும் கூடுதல் விற்பனை எவ்வளவு மற்றும் நிறுவனம் கூடுதலாக பெறப்போகும் வருவாய் எவ்வளவு மற்றும் வருவாய் உடன் ஒப்பிடும்போது ஏற்படும் செலவு என்னவாகும் எனவே ரிஸீவபல்ஸ் களை நாம் எந்த வகையிலும் மதிப்பிடலாம் பின்னர் மதிப்பு கிடைத்தால் மற்றும் செலவில் கிடைத்தால் எது இலாபகரமான கருத்து என்பதைக் கண்டறிய முயற்சி செய்யலாம் பின்னர் அதை செலவு மதிப்பிடும்மாறு நாங்கள் செல்வோம் பின்னர் விற்பனை விலையிலும் பார்ப்போம் விற்பனை விலையுடன் ஒப்பிடுவதன் மூலம் கூடுதல் இலாபம் இருக்கும் ரிஸீவபல்ஸ் களில்கூடுதல் முதலீட்டிலிருந்து கிடைக்கும் ஓரளவு இலாபத்தைப் பொறுத்து முடிவு இருக்கும் நிதிகளின் கூடுதல் முதலீடு மற்றும் வராக்கடன் இழப்புகள் மற்றும் வசூல் செலவு எனக் கூறப்படுவதால் கூடுதல் செலவு இருக்கும் நாங்கள் நிலைமையைப் பார்த்து இந்த வழக்கை மதிப்பீடு செய்ய வேண்டும் அதன்படி நிலைமை மற்றும் பாராமீட்டர் ஐ விற்பனை விலையின் விலையில் மதிப்பிடப்பட வேண்டுமா என்பதற்கான மதிப்பீட்டு அளவுகோல்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் எந்த விலையில் அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இறுதியாக நிறுவனம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் எனவே இங்கே என்னிடம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு உள்ளது சில சிறிய கணக்கீடுகளை பார்ப்போம் மிக பெரிய கணக்கீடுகள் அல்ல பின்னர் ரிஸீவபல்ஸ் களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் எனவே எந்த செலவில் மதிப்பிடப்பட வேண்டும் என்ற விதி இல்லை அது நிலைமை மற்றும் சூழ்நிலையைப் பொறுத்தது எனவே இங்கே இருக்கும் நிலைமை பார்ப்போம் இந்த நிலைமையை மதிப்பீடு செய்வோம் பின்னர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் எவ்வாறு முடிவெடுப்பது என்பதை அறிய முயற்சிப்போம் ஆகவே ஒரு சிறிய உதாரணத்தைப் பார்ப்போம் ஆல்ஃபா லிமிடெட் இன் தற்போதுள்ள விற்பனை 800 கோடி வசூல் காலம் சராசரியாக 30 நாட்கள் மற்றும் வராக்கடன் இழப்புகள் 1 விற்கப்பட்ட பொருட்களின் வேறு எதில் வேரியாப்பில் காஸ்ட் விற்பனை விலையில் 80 உடன் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள விற்பனையை செய்கிறது எனவே நீங்கள் 800 கோடியைப் பற்றி பேசும்போது இது ஓரளவு ரொக்கம் மற்றும் ஓரளவு இலாபம் மற்றும் ஓரளவு கடன் மற்றும் நிறுவனம் பின்பற்றும் சில கடன் கொள்கை உள்ளது இதை நிறுவனம் தற்பொழுது கடைபிடித்துக்கொண்டு இருக்கிறது எனவே இது நிறுவன விதிகளின்படி பொருத்தமான கிரெடிட் பாலிசி களை வைத்திருக்கும்போது என்ன நடக்கும் எனவே அவர்கள் கடன் கொள்கைகளை தளர்த்திக் கொள்கிறார்கள் மேலும் விற்பனையிலோ அல்லது கணக்குகளிலோ அல்லது விற்பனையின் மூலம் ரிஸீவபல்ஸ் தளர்த்தப்பட்டுள்ளது என்றால் தற்போதைய கடன் கொள்கைகள் பின்பற்றப்பட்ட மொத்த விற்பனை 800 கோடி ஆனால் நிறுவனம் தற்போதைய கடன் கொள்கையை தளர்த்தினால் நிறுவனம் விற்பனையை 200 கோடி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 800 முதல் 1000 கோடி வரை என்றால் 200 கோடி வரை அதிகரிக்கும் விற்பனையின் சராசரி வசூல் இங்கே எதிர்மறையான பகுதி விற்பனையின் சராசரி வசூல் காலம் மற்றும் வராக்கடன் இழப்புகள் முறையே 90 நாட்கள் மற்றும் 2 ஆக அதிகரிக்கும் எனவே தற்போது கொடுக்கப்பட்ட கடன் காலம் 30 நாட்கள் ஆகும் இது விற்பனை 800 கோடியாகவும் வராக்கடன் இழப்புகள் கடன் விற்பனையில் 1 மட்டுமே ஆனால் நிறுவனம் கடன் கொள்கையை தளர்த்தினால் 3 விளைவு இருக்கும் இதன் விளைவாக விற்பனை 200 கோடி அதிகரிக்கும் 800 கோடியிலிருந்து 1000 கோடியாக மாறும் அது 200 கோடியாக அதிகரிக்கும் இது முதல் விளைவு இங்கே இரண்டாவது விளைவு என்னவென்றால் வசூல் காலம் 30 நாட்களில் இருந்து 90 நாட்களாக அதிகரிக்கும் இது 3 மடங்கு மற்றும் 2 ஆகவும் வராக்கடன் இழப்புகள் 2 ஆகவும் இருக்கும் எனவே இது இரட்டிப்பாகும் அதாவது இது 1 இல் இருந்து 2 ஆக மாறும் வணிகத்தின் மூலதன செலவு 20 ஆகும் எனவே நிறுவனத்தின் மதிப்பு 200 கோடி மதிப்புள்ள கூடுதல் விற்பனையைச் செய்கிறது என்பதாகும் இதன் பொருள் அவர்கள் ரிஸீவபல்ஸ் களில் கூடுதல் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அதற்காக அவர்கள் நிறுவனத்திற்கு தனது கடன் கொள்கையை தளர்த்தலாமா அல்லது இல்லையா என்று அறிவுறுத்த கூடுதல் முதலீட்டு செலவை அழைப்பார்கள் கடன் விற்பனையில் கூடுதலாக 200 கோடிக்கு அவர்கள் செல்ல வேண்டுமா அல்லது இல்லையா அது கடன் கொள்கையில் மட்டுமே சாத்தியமாகும் இந்த 200 கோடி விற்பனையும் மொத்தமாக கடனில் உள்ளது எனவே ரிஸீவபல்ஸ் களின் விலை மற்றும் விற்பனை விலை மதிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் இதை மதிப்பீடுசெய்ய வேண்டுமா பின்பு நாம் பெற வேண்டிய ரிஸீவபல்ஸ் ஆகியவற்றை நாம் கணக்கிட வேண்டும் ரிஸீவபல்ஸ் ஆகியவற்றைப் பின்பற்ற வேண்டும்

எனவே ரிஸீவபல்ஸ் என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு விற்பனையை அதிகபடுத்தினீர்கள் இங்கு 200 கோடி செய்யப் போகிறீர்கள் என்பதுதான் வேரீஅபல் காஸ்ட் களில் கூடுதல் முதலீடு செலவு கணக்கில் மதிப்பிடப்படுகிறது எனவே இப்போது கூடுதல் முதலீட்டிற்கு எவ்வளவு இருக்க போகிறது அதாவது 1000 கோடி இருக்க போகிறது மற்றும் செலவில் மதிப்பீடு என்ன நாம் செலவை மதிப்பிடுகிறோம் செலவு என்ன அதாவது 80 மட்டும் பின்பு இது முதலீடாக மாறினால் கடன் காலம் எவ்வளவாக இருக்கும் கடன் காலம் 90 நாட்கள் வகுத்தல் 365 அடுத்த பகுதி இதுதான் 800 கோடி விற்பனையை 80 ஆல் பெருக்கி பின்னர் எவ்வளவு நாட்கள் கடன் காலம் 30 நாட்கள் கடன் காலம் 365 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே எவ்வளவு கூடுதல் முதலீடு செய்யப்படுவது என்பது 144 66 இருக்கும் மேலும் இது இங்கு இல்லை ஏனெனில் இது செலவில் மதிப்பிடப்படுகிறது எனவே ரிஸீவபல்ஸ் கணக்குகள் 1 மாதத்திற்கு முந்தைய கடன் காலத்தில் விற்கின்றன இப்போது நாம் விற்பனையை 3 மாத கடன் கடன் காலத்திற்கு செய்வோம் எனவே நீங்கள் கடன் காலத்தை 1 மாதத்திலிருந்து 3 மாதமாக அதிகரிக்கும் போது நிச்சயமாக கணக்குகள் ரிஸீவபல்ஸ் விலையை பெறுகிறோம் ஏனென்றால் இந்த 1800 விற்பனையை நாம் செலவில் மட்டுமே பெருக்கிக் கொள்கிறோம் எனவே அது முதலில் விற்பனை விலையை செலவு விலையாக மாற்றியது ரிஸீவபல்ஸ் கணக்குகளில் உள்ள கூடுதல் முதலீடுகள் விற்பனை விலைக்கு மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே எளிமையானது இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது இந்த விஷயங்களை செலவில் பெருக்காமல் மிகவும் எளிமையாக ரூபாய் 100090 வகுத்தல் 365 இப்போது நாம் அதை செலவில் பெருக்கவில்லை எனவே இது இந்த மைனஸ் 800 பெருக்கல் 30 வகுத்தல் 365 சரியா இதை நாம் 30 ஆக 365 ஆக எடுத்துக் கொள்ளப் போகிறோம் எனவே ரிஸீவபல்ஸ் இப்போது எவ்வளவு என்பதை நாம் இங்கே கணக்கிட வேண்டும் நீங்கள் மார்ஜினல் காஸ்ட் க் கணக்கிடும்போது அது எவ்வளவாக இருக்கும் அதாவது முதல் செலவு என்பது முதலீட்டுச் செலவு மற்றும் முதலீட்டுச் செலவு என்ன அதாவது 20 எனவே மூலதனச் செலவு 20 பெருக்கல் 144 ஆகவே இந்த 20 மூலதனச் செலவை என்று முதலீடு செய்யப்போகிறோம் எனவே நாம் 20 ஐ எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு பகுதியாகும் கூட்டல் 1000 பெருக்கல் 0 02 கழித்தல் 800 பெருக்கல் 0 01 பெருக்கல் 0 ஏனெனில் செலவு 80 ஆகும் எனவே நாங்கள் முதலில் மார்ஜினல் காஸ்ட் க எடுத்துள்ளோம் எனவே முதலீட்டின் செலவு தான் மூலதனச் செலவு மற்றும் நாங்கள் இதை 44 66 கோடி முதலீடு செய்கிறோம் எனவே உங்கள் முதலீட்டின் முதல் செலவு 144 66 இல் 20 ஆகும் முதலீட்டின் இரண்டாவது பகுதி என்னவென்றால் வராக்கடன்கள் அதிகரிக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே செலவில் வராக்கடன் செலவும் உள்ளது இப்போது வராக்கடன் இழப்புகளாக இருக்கப் போகின்றன அல்லது ஒருவேளை நாம் இங்கே கொடுத்திருப்பது 2 வராக்கடன் இழப்பு ஆனால் விற்பனையின் சராசரி வசூல் காலம் மற்றும் வராக்கடன் அதிகரிக்கும் எனவே இப்போது மீண்டும் செய்ய வேண்டிய முதலீடு வராக்கடன் இழப்புகள் மற்றும் அது 20 முதலீட்டு செலவு மற்றும் 2 ஆக இருக்கும் இப்போது அது 1 க்கு எதிராக விற்பனையை அதிகரிப்பதன் மூலம் 1000 இன் வராக்கடன் இழப்புகளாக இருக்கும் சரியா எனவே மொத்த செலவு எவ்வளவு இதை நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்றால் மொத்த செலவு 38 53 கோடி 53 கோடியாக இருக்கும் இதேபோல் இந்த விஷயத்தில் நீங்கள் இங்குள்ள செலவைக் கணக்கிட்டால் இங்குள்ள மார்ஜினல் காஸ்ட் மதிப்பு விற்பனை விலையில் 180 82 கோடிகள் கூட்டல் மற்றும் 1000 பெருக்கல் 0 02 க்கு சமம் 2 வராக்கடன் இழப்புகளால் இந்த நிதிகளை நாம் திரும்பப் பெறப் போவதில்லை பின்னர் கழித்தல் 800 இது 280 2 இல் 20 கூட்டல் 1000 பெருக்கல் 0 02 கழித்தல் 800 பெருக்கல் 0 01 ஆக எவ்வளவு இருக்கும் எனவே நாம் இதை 80 ஆல் பெருக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் அதை விற்பனை விலையில் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இங்கு கணக்கிடப்பட்ட செலவு 48 16 ஆகும் எனவே இப்போது அனைத்து கணக்கீடுகளும் நமக்கு முன்னால் உள்ளன விற்பனையின் மார்ஜினல் ப்ராபிடபிலிடீ கணக்குகளில் முதலிடத்தில் உள்ளது எங்கள் ரிஸீவபல்ஸ் 3 என்று மீண்டும் எழுதுவோம் மார்ஜினல் காஸ்ட் உள்ளது அதாவது 20 என்பது மூலதனச் செலவு பெருக்கல் 182 எவ்வளவு 182 2 சரியா கூட்டல் நாம் இதற்கு மேல் மற்றும் அதற்கு மேல் ஏதேனும் ஒன்றைப் பெறப்போகிறோம் இதற்கு மேல் நாம் 1000 ஐ 0 02 ஆக மாற்றப் போகிறோம் கழித்தல் தற்போதைய வராக்கடன் இழப்புகள் 800 க்கு 0 01 ஆக உள்ளது எனவே இது மூலதன செலவு காரணமாக இது ஒரு முதலீட்டு செலவு என்றும் இது வராக்கடன் இழப்புகள் என்றும் பொருள் எனவே இறுதியாக அந்த தொகை எவ்வளவு 48 16 கோடியாக இருக்கும் இப்போது புள்ளிவிவரங்கள் கிடைக்கின்றன கணக்கீடுகள் கிடைக்கின்றன அதன் அடிப்படையில் நாம் ஒரு முடிவை எடுக்க முடியும் இப்போது நீங்கள் பார்த்தால் இங்கே விற்பனை விலையில் ரிஸீவபல்ஸ் மதிப்பிட வேண்டுமா என்பதைப் பாருங்கள் இந்த கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்கப் போகிறோம் இந்த விஷயத்தில் முதலில் சாதாரண விற்பனை 800 கோடி என்று பார்த்தோம் ஆனால் நிறுவனம் தனது கடன் கொள்கையை தளர்த்த விரும்பினால் அவர்கள் சந்தையில் 200 கோடிக்கு விற்க முடியும் ஆனால் கூடுதல் முதலீடு தேவை எனவே நிறுவனம் நிதானமான கடன் கொள்கையாக கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா என்பதற்கான முன்மொழிவுகளை இப்போது நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் அந்த சூழ்நிலையை மதிப்பிடுவதற்கு நாங்கள் முதலில் என்ன செய்தோம் இலாபத்தின் விளிம்பைக் கணக்கிட்டோம் அது இரு நிலைகளிலும் ஒரே மாதிரியாக இருந்தது பின்னர் ரிஸீவபல்ஸ் களை மதிப்பிடுவதற்கு நாங்கள் கூடுதல் முதலீட்டை கணக்கீடு செய்யப்போகிறோம் கணக்கிடப்பட்ட செலவு 144 66 ஆகும் பின்னர் ரிஸீவபல்ஸ் கள் விற்பனை விலையில் மதிப்பிடப்படுகின்றன இப்போது நீங்கள் இதை ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் சரியா ஆகவே ரிஸீவபல்ஸ் ஐ விட அதிகமாக உள்ளது எனவே முடிவு சாதகமாக உள்ளது ஆனால் விற்பனை விலையில் மதிப்பிடப்பட்ட இந்த ரிஸீவபல்ஸ் ஐ அதிகரிக்கப் போகிறது 40 கோடி லாபத்தை ஈட்ட நாம் 48 16 கோடிக்கு விற்க வேண்டும் எனவே இது ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தல்ல இந்த சூழ்நிலையில் இது ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்ற முன்மொழிவு நாங்கள் காண்பிக்கிறோம் எனவே நாங்கள் நிதானமான கடன் கொள்கையை எடுக்கக்கூடாது கூடுதல் விற்பனைக்கு நாம் செல்லக்கூடாது ஏனென்றால் அந்த விஷயத்தில் முதலீட்டின் மார்ஜினல் காஸ்ட் களில் நாம் எவ்வளவு கூடுதல் முதலீடு செய்கிறோம் என்பதைப் பொறுத்தது ரிஸீவபல்ஸ் நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் செலவில் மதிப்பிடாலும் சரி அல்லது விற்பனை விலையில் மதிப்பிடாலும் சரி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இது இரு வழிகளிலும் செய்யப்படலாம் ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால் நாம் ஏன் மதிப்பிடப்படுகிறோம் என்பதற்கு சில தர்க்கங்கள் இருக்க வேண்டும் அதாவது நாம் ஏன் செலவில் மதிப்பீடு செய்கிறோம் மற்றும் இங்கே ஏன் விற்பனை விலையை மதிப்பிடுகிறோம் நீங்கள் ஒரு தர்க்கத்தை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் செலவை மதிப்பிட்டால் நீங்கள் லாபத்தில் முடிகிறீர்கள் விற்பனை விலையில் மதிப்பீடு செய்தால் நீங்கள் இழப்பில் முடிகிறீர்கள் எனவே செயல்பாட்டு முடிவை படிக்க வேண்டும் நிறுவனத்திற்கு வேறு செலவு இல்லை என்றால் மன்னிக்கவும் நிறுவனத்திற்கு ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஐ கணக்கிடுவதன் மூலமும் நாம் சேர்ப்பது 1 47 கோடி கூடுதல் லாபம் சரியா 1 47 கோடி ஆனால் எங்களுக்கு வேறு ஏதேனும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த முன்மொழிவை நிராகரிப்பதற்கான காரணங்களும் அல்லது விற்பனையைத் தளர்த்துவதற்கான திட்டமும் இருக்கலாம் ஏனெனில் அந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் ஏனெனில் நாங்கள் இழக்க நேரிடும் ஏனெனில் உங்கள் கூடுதல் லாபம் 40 மற்றும் உங்கள் மார்ஜினல் காஸ்ட் 48 ஆகும் எனவே கடன் கொள்கையை தளர்த்தும் முடிவை நிராகரிப்பதற்கான நியாயமும் எங்களிடம் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே ரிஸீவபல்ஸ் களை மதிப்பிடுவதற்கு அதுபோன்ற போன்ற அடிப்படை விதி இல்லை எனவே இந்த குறிப்பிட்ட தலைப்பைப் பற்றிய விவாதத்தைக் நிறுத்துகிறேன் அடுத்த விஷயத்தை நான் உங்களுடன்விவாதிப்பது கடன் கொள்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நிலையான கடன் கொள்கை என்று விவாதிக்கப்படும் நிறுவனங்கள் எழுதப்பட்ட கடன் கொள்கையாகவே இருக்கின்றன அது தகவல்தொடர்பு அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நிறுவனம் பின்பற்றும் கடன் கொள்கை சில நேரங்களில் தளர்த்தப்பட வேண்டும் மற்றும் கடன் கொள்கையை தளர்த்துவது சந்தை நிலவரத்தைப் பொறுத்தது சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் நிறுவனத்தின் உற்பத்தி சாதாரண போக்கில் சந்தைக்குச் செல்லாத போது மற்றும் நிறுவனத்தின் சரக்கு பெருகும் சரியா நாங்கள் ஒரு மாதத்திற்கு 1000 யூனிட் உற்பத்தி செய்கிறோம் அதேபோல் 800 900 யூனிட்டுகள் சந்தையில் கடன் மற்றும் ரொக்கம் இரண்டிலும் எளிதில் விற்கலாம் 150 யூனிட்டுகள் மட்டுமே கிடங்கில் இருந்தன என்று அவர் கூறினாள் அந்த நிலைமை சாதாரண இருப்பு ஆனால் சில காரணிகளால் சந்தையில் மாற்றீடுகள் கிடைப்பது அல்லது சந்தையில் உள்ள மற்ற போட்டியாளர்களிடமிருந்து குறைந்த விலையாக ஒத்த தயாரிப்புகள் எப்போதாவது கிடைப்பது அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் விற்பனை குறையக்கூடும் முன்னதாக அவர்கள் 1000 யூனிட்களை உற்பத்தி செய்தனர் 900 யூனிட்டுகளை விற்பனை செய்தனர் எந்தவொரு வெளிப்புற காரணிகளாலும் விற்பனை 600 யூனிட்கள் என்று குறையலாம் எனவே இப்போது கிடங்கில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 400 350 400 யூனிட்கள் இருக்கும் அவை சரக்குகளில் சேர்க்கப்படுகின்றன இதனால் மெதுவாகவும் சீராகவும் நிறுவனத்தின் சரக்கு பெருகி வருகிறது எனவே அந்த சூழ்நிலையில் நிறுவனம் எப்போதுமே நீண்ட காலத்திற்கு பொதுவாக கடன் கொள்கைக்கு அல்ல என்று நினைக்கலாம் கடந்த காலங்களில் இருந்ததைப் போலவே உறுதியும் இருக்கும் ஆனால் தற்போது சந்தை சாதகமாக இல்லாததால் தற்காலிகமாக செய்யப்படும் சில வெளிப்புற காரணிகளால் எங்கள் விற்பனை எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த காரணிகள் இயல்பாக தற்காலிகமானவை இது சந்தையில் நிரந்தரமாக நிலைத்திருக்கப் போவதில்லை அது தற்காலிக மற்றும் குறுகிய இயல்புடையவை தான் ஆனால் அவை அங்கே இருந்தால் அவை விற்பனையை மோசமாக பாதிக்கப்படுகின்றன அல்லது எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன எனவே நிறுவனங்கள் அதன் கடன் கொள்கையை தளர்த்த நினைப்பார்கள் அவர் கடன் கொள்கையை தளர்த்தினால் நாங்கள் தற்போது 600 யூனிட்டுகளுக்கு விற்கிற சந்தையை சில கூடுதல் விற்பனையாக மாற்றுவோம் என்று நிறுவனம் மதிப்பீடு செய்யலாம் மீண்டும் சந்தையில் 900 அல்லது 950 அல்லது 1000 யூனிட்டுகளை விற்பனை செய்வதைப் பற்றி சிந்திக்கலாம் எனவே இதன் பொருள் முதல் விளைவு என்னவாக இருக்கும் என்பது எங்கள் சரக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே அந்த சரக்குகளை நிர்வகிக்க கூடுதல் செலவுக்காக அல்லது சரக்குகளை பராமரிப்பதற்காக விற்க வேண்டியதில்லை என்பது ஒரு பகுதி இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நிறுவனத்திற்கு சந்தை நிலைமை மேம்படும் மேலும் அவை உற்பத்தி செய்யும் அளவுக்கு விற்க முடியும் எனவே அவை உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு இடையில் பெரிய இடைவெளி இல்லை என்பதும் சரக்குகளும் கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே எனவே இதன் பொருள் என்னவென்றால் சந்தை சூழ்நிலையில் ஏற்படும் தற்காலிக மாற்றத்தை கையாளுவது சில நேரங்களில் நிறுவனங்கள் கடன் கொள்கையில் மாற்றங்களை அறிவிக்கின்றன அவை நீண்ட கால மற்றும் குறுகிய காலமாகவும் இருக்கலாம் எனவே அந்த மாற்றங்களை மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் நிறுவனங்கள் மாற்றினால் என்ன நடக்கும் என்பதையும் நீண்ட காலமாக கடன் கொள்கையுடன் அனைத்து மாற்றங்களும் நடந்தால் என்ன நடக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே நிறுவனம் தனது கடன் கொள்கையை மாற்ற வேண்டுமா அல்லது இல்லையா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கும் அதை மாற்ற வேண்டுமானால் மனதில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்ன அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் ஏன் மாற்றப்பட வேண்டியதில்லை குறுகிய காலத்திற்கு அதை மாற்றும்போது முக்கியமானவை என்ன நீண்ட காலமாக அதை மாற்றுவதற்கான முக்கிய கருத்துக்கள் யாவை எனவே நிறுவனத்தின் கடன் கொள்கையில் ஏதேனும் மாற்றங்களைப் பற்றி அவர்கள் விவாதிக்க வேண்டும் மற்றும் கற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் இது ஒரு குறுகிய நேரமாக இருக்கலாம் ஒருவேளை அந்த மாற்றங்கள் அனைத்தும் அளவிட வேண்டியிருக்கும் மற்றும் அந்த கடன் கொள்கைகள் மாற்றங்களின் விளைவைக் காண முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த வகுப்பில் அல்ல அடுத்த வகுப்பில் ஒரு சிறிய விளக்கத்தின் உதவியுடன் நிறுவனம் கடன் கொள்கையை மதிப்பீடு செய்ய வேண்டுமானால் கிடைக்கக்கூடிய விளைவு என்ன கிடைக்கக்கூடிய மாதிரி என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் நாம் அதை எவ்வாறு செய்ய முடியும் மற்றும் கடன் கொள்கையை அதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய காரணிகள் என்ன முதலில் கடன் கொள்கையை குறுகிய காலத்திற்கு மாற்றுவதைப் பற்றி அறிந்து கொள்வோம் பின்னர் நீண்ட கால நிறுவனத்தின் கடன் கொள்கை மாற்றத்தை அறிய அடுத்த பகுதிக்கு செல்வோம் எனவே இன்று நான் இங்கே நிறுத்துவேன் அடுத்த வகுப்பில் நாங்கள் நிறுவனத்தால் எடுக்கப்படும் கடன் கொள்கையில் மாற்றம் குறித்து மீதமுள்ள விவாதம் எதுவாக இருந்தாலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்